சரி அடுத்தது இந்த ∆P20 ∆P30 மதிப்புகள் மற்றும் ∆Q20 மற்றும் ∆Q30 மதிப்புகள் கிடைத்த பிறகு அந்த சமன்பாடு உள்ளது ∆P என்பது உங்கள் J1∆δ க்கு சமம் அதாவது இந்த ∆P20 ∆P30 ஜெகோபியன் இது J1 மேட்ரிக்ஸ் நாங்கள் கணக்கிட்டுள்ளோம் மேலும் இது ∆20 ∆30 அதாவது Pi30 க்கு p 0 அதாவது ஆரம்பத்தில் உங்களுடையது அந்த வகையில் இது முதல் மறு செய்கை என்று சொல்லலாம் ∆20 டெல்டா என்பது 0 என்பது இந்த மேட்ரிக்ஸ் தலைகீழ்க்கு சமம் எனவே 52 97 31 98 இந்த ஒரு 31 98 63 புள்ளி தலைகீழ் பின்னர் 2 056 மற்றும் 0 ஏனெனில் க்கு 0 என்பது ∆P20 2 056 மற்றும் ∆P30 0 946 என்று கணக்கிட்டீர்கள் எனவே ∆0 ஆனது 0 08687 ரேடியனாக மாறுகிறது அது 3 936 டிகிரி மற்றும் ∆Q30 0 0495 ரேடியன் 2 837 டிகிரிக்கு சமம் ஜேக்கபியன் மேட்ரிக்ஸில் ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் அடிப்படையாக நீங்கள் அழைப்பது இங்கே நாம் தலைகீழ் என்று அழைக்கிறோம் ஆனால் ஒரு சிறிய அமைப்பு 2 இண்டு 2 அல்லது 3 இண்டு 3 வரை சிறிய அமைப்பு ஆனால் ஜேக்கபியன் மேட்ரிக்ஸ் பெரியதாக இருந்தால் அதாவது அந்த நேரத்தில் 100 பஸ் 200 பஸ் பிரச்சனை என்று வைத்துக்கொள்வோம் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சித்தால் அது பிழையை கொடுக்கலாம் வெவ்வேறு உத்திகள் இந்த சமன்பாடுகளை தீர்க்க மேட்ரிக்ஸ் அளவு பெரியதாக இருந்தால் இந்த சமன்பாட்டை தீர்க்கும் ஏனெனில் இந்த நோக்கம் காலக்கெடுவிற்குள் குறிப்பாக காட்ட முடியாது ஆனால் இங்கே இது ஒரு சிறிய உதாரணம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதைத் தீர்க்க வெவ்வேறு முறைகள் உள்ளன ஏனெனில் அடிப்படையில் இது ஒரு நேரியல் சமன்பாடு இது ஒரு நேரியல் சமன்பாடு அல்லவா இது ஒரு நேரியல் சமன்பாடு ஆகும் ஆனால் நீங்கள் தலைகீழ் மற்றும் பெரிய அமைப்புக்கு தலைகீழாக எடுக்க முயற்சித்தால் ஜேக்கபியன் அளவு பெரியதாக இருந்தாலும் முடிவைப் பெற முடியாது எனவே சரியான முடிவு எனவே இந்த உரிமையை தீர்க்க பல்வேறு நுட்பங்கள் உள்ளன எனவே ஒரு எளிய முறை நேர்கோட்டைத் தீர்ப்பது ஒரு பின் மாற்றாகும் ஆனால் வேறு சில திறமையான நுட்பங்கள் எந்த வகையிலும் சரியானவை எனவே நீங்கள் இதை நீங்கள் ∆20 ∆30 என அழைப்பது எனவே இந்த 2 உங்கள் டெல்டா 2 ∆2 மற்றும் இதேபோல் ∆Q என்பது J4 ∆V அளவுக்கு சமம் அதாவது ∆Q20 ∆Q30 என்பது J4 மேட்ரிக்ஸ் பிறகு ∆V20 ∆V30 எனவே நீங்கள் ∆Q20 ∆Q30 கணக்கிட்டு உள்ளீர்கள் எனவே ∆V20 ∆V30 இந்த மேட்ரிக்ஸ் தலைகீழ் இது உண்மையில் தலைகீழானது நான் இதை பவர் மைனஸ் 1 இல் வைத்துள்ளேன் இங்கேயும் இதுவும் இந்த மேட்ரிக்ஸை பவர் மைனஸ் 1 க்கு வைத்துள்ளோம் இது தலைகீழ் மற்றும் அதாவது நீங்கள் இங்கே மேலும் ∆Q20 கணக்கிட்டீர்கள் 0 102 மற்றும் ∆Q30 1 051 உடன் ∆Q20 எங்களுக்கு 0 0132332 மற்றும் ∆V30 0 எனவே 2அந்த 2∆2 எனவே ஆரம்ப மதிப்பு 2 0 3 936 எனவே 3 936 டிகிரி 2 2∆2 33∆3 V2 V2∆V2 எனவே 33∆3 837 டிகிரி சமம் 0 2 837 டிகிரி சமம் 2 837 டிகிரி அதே போல் மின்னழுத்தம் V2 அளவு நிச்சயமாக V2∆V2 அதாவது 1 0 0 01332 1 01332 மற்றும் V3V3∆V3அது உங்கள் 1 எனவே முதல் மறு செய்கைக்குப் பிறகு 2 என்பது 3 936 டிகிரி மற்றும் அளவு மின்னழுத்தம் 1 01332 மற்றும் 3 2 837 டிகிரி மற்றும் V3 1 0244 ஆனது இது முதல் மறு செய்கைக்குப் பிறகு ஆகும் இப்போது இரண்டாவது மறு செய்கைக்கு இந்த புதிய மதிப்புகளைப் பயன்படுத்தி இதைப் பயன்படுத்தி உங்களுக்குக் காட்டப்படும் அனைத்தையும் உங்கள் சொந்த உரிமையால் செய்வீர்கள் இந்த புதிய மதிப்புகளைப் பயன்படுத்தி மற்ற எல்லா அளவுருக்களும் தயவு செய்து நான் பெற்ற P2 கணக்கிடுங்கள் 2 62 P3 கணக்கிடப்பட்ட ஒன்று 0 96 Q2 கணக்கிட்டால் எங்களுக்கு 0 005 கிடைத்தது மற்றும் Q3 கணக்கிடப்பட்டது 0 06177 இதனுடன் ∆P2 என்பது P2 கணக்கிடப்பட்டதைக் கழித்து அந்த அட்டவணையைக் கழித்தால் கணக்கிடப்படும் எனவே அட்டவணை மதிப்பு இந்த மதிப்பு நிலையானது உண்மையில் அட்டவணை மதிப்பானது கணக்கிடப்பட்ட மதிப்பை மட்டுமே சரிசெய்ய வேண்டும் நீங்கள் சரியான பொருத்தமின்மையை பொருத்த வேண்டும் இவை அட்டவணை மதிப்பு மற்றும் இவை கணக்கிடப்பட்ட மதிப்பு இது 0 064 க்கு வருகிறது என்பதைப் பார்க்கவும் 426 என வருகிறது ∆Q2 1 29 என வருகிறது எனவே இவையே அதாவது தீர்க்கிறது அதாவது உங்கள் தீர்வுகள் உரையாடல் சரியாக இல்லை ஏனெனில் இவை குறிப்பிடத்தக்க பெரிய அளவு எனவே இவற்றுக்குப் பிறகு இந்த ஜகோபியன் மாற்றப்படாத பிறகு இது எஞ்சியிருக்கும் J1 அப்படியே உள்ளது எனவே ∆2 δ3இந்த ஜேக்கபியன் J1 நேர்மாறானது அது தக்கவைக்கப்படுகிறது எனவே அது 0 426 ஆகும் அது உங்கள் டெல்டாவை நீங்கள் ∆P2 என்று அழைக்கிறீர்கள் ∆P3இதனுடன் ∆2 என்பது 0 229 டிகிரி மற்றும் ∆3 என்பது 0 5 டிகிரி இதேபோல் உங்கள் ∆V2 மற்றும் ∆V3 இது இது J4 இந்த மேட்ரிக்ஸ் J4 அதன் தலைகீழ் கழித்தல் 1 தலைகீழாக எழுதப்பட்டுள்ளது உங்கள் இது உங்கள் டெல்டா உங்கள் இந்த விஷயம் Q2 மற்றும் இது ∆Q3 சரியா இதன் மூலம் ∆V2 என்பது 0 02436 இதனுடன் இந்த 2 உடன் உங்கள் 4 165 டிகிரியைப் பெற்றோம் அது 2 2∆2 ∆2 இதேபோல் உங்கள் 3 ஐயும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் 3 337 டிகிரி இதேபோல் கட்டமைக்கப்பட்ட மின்னழுத்தம் V2∆V2 சமமாக இருக்கும் இது அடைப்புக்குறிக்குள் 1 0 1 3 3 2 பிளஸ் கிடைக்கும் 0 037 அது 0 9763 ஆக வருகிறது இதேபோல் V3 நீங்கள் 1 0244 பிளஸ் அடைப்புக்குறியில் 0 02436 ஐப் பெறுவீர்கள் அதாவது தோராயமாக 1 இது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நமக்குக் கிடைத்த பலன் நீங்கள் வேறொரு மறு செய்கைக்கு முயற்சி செய்தால் மூன்றாவது மறு செய்கைக்கு முயற்சி செய்தால் சிறந்தது எனவே எல்லா தரவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் நாங்கள் நியூட்டன் ராப்சன் முறை எப்படி படிப்படியாக நகர்த்துவோம் என்பதை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் எனவே இரண்டாவது மறு செய்கைக்கு பிறகு 2 என்பது 4 165 டிகிரி மற்றும் 3 நீங்கள் 3 337 டிகிரி பெறுவீர்கள் ஒரு யூனிட்டுக்கு 0 9763 மற்றும் V3 இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 1 0 சரியாகப் பெறுவீர்கள் எனவே இதைத்தான் உண்மையில் நீங்கள் அழைக்கிறீர்கள் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் அழைக்கும் அனைத்து பஸ்களையும் உங்கள் PQ பஸ் 3 பஸ் பிரச்சனை அதே பிரச்சனை காஸ் சீடல் முறையும் அதே பிரச்சனை ஆனால் ஒரு விஷயத்தை நான் அட்டவணை வடிவத்தில் உருவாக்கவில்லை இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் அழைப்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் குறிப்பாக மின்னழுத்தம் மற்றும் அதன் கோணம் மற்றும் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை நான் கணக்கிடவில்லை ஏனெனில் இந்த முறையின்படி லைன் இழப்புகளை நான் கணக்கிடவில்லை உங்களுக்கு சரியாகக் காட்டப்பட்டது எனவே நான் அதை மீண்டும் செய்தேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இப்போது உங்களுக்கு எல்லாம் புரிகிறது PV பஸ்ஸைப் பயன்படுத்தும் நியூட்டன் ராப்சன் முறையின் மற்றொரு உதாரணத்தை இப்போது எடுத்துக்கொள்வோம் எனவே இது வரைபடம் எனவே இது 3 பஸ் பிரச்சனை சரியா எனவே பஸ் 1 இது ஸ்லாக் பஸ் மற்றும் மற்றொரு விஷயம் பஸ் 1 2 j1 இல் உள்ளது இது உண்மையில் போலி அளவுரு சரியா எனவே நான் ஒருமுறை சொன்னேன் ஸ்லாக் பஸ் இருந்தால் ஸ்லாக் பஸ் இருக்கிறது இது உங்கள் ஸ்லாக் பஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் ஸ்லாக் பஸ் தான் எனவே ஜெனரேட்டர் இங்கே உள்ளது பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஒன்றைப் பிடித்துக் கொள்ளுங்கள் எனவே பஸ் 1 என்பது ஒரு ஸ்லாக் பஸ் ஆகும் அப்படியானால் இந்த Pg1 மற்றும் Qg1தீர்வு ஒன்றிணைந்தால் உண்மையில் கணக்கிடப்படும் ஆனால் உங்களிடம் சில சுமை இருந்தால் எடுத்துக்காட்டாக சில சுமைகள் இருந்தால் அது PL1 மற்றும் QL1 ஆக இருந்தால் எனவே இந்த அளவுரு இந்த PL1 இந்த விஷயம் QL1 இது உண்மையில் இது ஒரு போலி அளவுருவாக செயல்படும் செயல்பாட்டின் போது எதுவும் தேவையில்லை அதாவது அந்த மறுசெயல்முறை செயல்முறைக்கு வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் சுமை ஓட்டம் உரையாடலுக்குப் பிறகு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக நான் 100 மெகாவாட் என்று சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் லோட் செய்த பிறகு Qg1 67 மெகா வார் என்று சொல்லுங்கள் ஆனால் இவை போலி அளவுருக்கள் ஆனால் சுமை இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சேர்த்த பிறகு உண்மையில் Pg1 இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இது உண்மையில் இதுவாக இருக்க வேண்டும் நாங்கள் இதிலிருந்து வருவோம் மற்றும் Qg1 இது உங்கள் 67 QL1 ஆக இருக்கும் இந்த 2 ஐச் சேர்க்க வேண்டும் ஆனால் செயல்பாட்டின் போது ஏதேனும் இருந்தால் இது தேவையில்லை சரியா எனவே ஆனால் இந்த விஷயத்தில் நான் வேண்டுமென்றே ஸ்லாக் பஸ் 2 யூனிட் ஒன்றுக்கு j1 என்று கொடுத்துள்ளேன் எனவே இது ஒரு போலி அளவுரு சரியா மற்றும் இந்த PQ பஸ் உங்கள் 0 5 j1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது சரியா மேலும் PV பஸ்ஸுக்கு 1 5 j 0 6 கொடுக்கப்பட்டுள்ளது இது சுமை சரியானது ஆனால் சில சமயங்களில் நாங்கள் ஒரு தலைமுறை பஸ் ஜெனரேட்டர் பஸ் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் Qg நீங்கள் அதை எங்கிருந்தோ கொண்டு வர வேண்டும் அதாவது QL QL என்றாலும் QL3 அறியப்படுகிறது ஆனால் Qg3 தெரியவில்லை என்றால் இந்த பஸ்ஸில் நிகர சக்தி செலுத்தப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் Q3Qg3 உங்கள் 0 6 என Qg3 தெரியவில்லை எனவே Q3 சரியாகத் தெரியவில்லை சுமை கொடுக்கப்பட்டாலும் இது சரியாகத் தெரியவில்லை அதாவது இந்தப் பஸ்க்கு Q3 உட்செலுத்தப்பட்ட சக்தி தெரியவில்லை உங்கள் இந்தப் பஸ்க்கு இது உங்கள் Q3 உட்செலுத்தப்பட்ட சக்தி Qg3 0 6 க்கு சமம் என்றாலும் சுமை QL3 அறியப்படுகிறது ஆனால் இது உங்களுக்கு தெரியாதது அதாவது Q3 என்பதும் தெரியவில்லை எனவே இந்த பஸ் என்பது PV பஸ் என எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த 3 பஸ் பிரச்சனைக்கு Y பஸ் மேட்ரிக்ஸ் அனைத்து அளவுருக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன எல்லா அளவுருக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் எழுத்துரு அளவு இருந்தால் இதைப் படிக்கிறேன் இங்கே கொஞ்சம் சிறியது இங்கே என் கை எழுத்து கொஞ்சம் சிறியதாகிறது எனவே முதலில் Y11 26 925 கோணம் மைனஸ் 68 2 டிகிரி இது 11 18 கோணம் 116 6 டிகிரி இது 15 8 கோணம் 108 4 டிகிரி இது இந்த சமச்சீர் மேட்ரிக்ஸ் என்பதை உங்களுக்காகப் படிக்கிறேன் எனவே 11 18 கோணம் 116 6 டிகிரி இது 29 065 கோணம் மைனஸ் 63 4 டிகிரி மற்றும் இது 17 885 கோணம் 116 6 டிகிரி இது மீண்டும் 313 மற்றும் 31 அதே எனவே 15 81 கோணம் 108 4 டிகிரி 17 885 கோணம் 116 6 டிகிரி மற்றும் 33 615 கோணம் மைனஸ் 67 2 டிகிரி எனவே இந்த விஷயம் Y பஸ் மேட்ரிக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அனைத்து ஆரம்ப மதிப்புகள் ஸ்லாக் பஸ் வோல்டேஜ் V1 V1 க்கு சரியான ஸ்லாக் பஸ் வோல்டேஜ் V1 கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் 1 கோணம் 0 டிகிரி எடுக்கிறோம் இது இந்த சிக்கலுக்கான ஸ்லாக் பஸ் வோல்டேஜ் ஆகும் இப்போது PV பஸ்ஸுக்கு V2 V பஸ் 2 என்பது ஒரு பஸ் 2 இது ஒரு P Q பஸ் பஸ் 2 ஒரு P Q பஸ் எனவே தொடக்க மதிப்புகள் V20 அளவு 1 ஐ எடுத்து டெல்டாவை எடுத்துக்கொள்வோம் அங்கு பஸ் 2 இன் தொடக்க மதிப்புகள் ஒரு PQ பஸ் மற்றும் பஸ் 3 ஒரு V 3 பஸ் ஆகும் மன்னிக்கவும் இது ஒரு PV பஸ் ஆகும் இங்கே நீங்கள் விரும்பும் மின்னழுத்த அளவு 1 0 அளவு பஸ் 3 இல் பராமரித்தல் ஆனால் மின்னழுத்த கோணத்தின் ஆரம்ப மதிப்புகள் இங்கே பஸ் 3 இது 3 என்பது 0 சரியா எனவே ஜகோபியத்தை நாம் முதலில் உருவாக்குவது தான் கேள்வி எனவே இந்த விஷயத்தில் நான் உங்களிடம் சொன்னேன் அது PV பஸ்ஸாக இருந்தாலும் அல்லது PQ பஸ் ஆக இருந்தாலும் சரி J1 அப்படியே இருக்கும் எனவே இது dp2d2 dp2d3 dp3d2 dp3d3 இது d2 டெல்டா d3 மற்றும் இந்த p உண்மையில் மறு செய்கை எண்ணிக்கை சரியா எனவே பஸ்ஸில் மின்னழுத்த அளவு நிலையானது அதாவது V2 உங்கள் அளவு 1 0 ஆகும் எனவே ∆V2 மறுசெயல்முறை ∆V2 ஒருபோதும் வராது ஏனெனில் இங்கு இந்த மின்னழுத்த அளவு ஒரு யூனிட்டுக்கு 1 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பஸ் 3 இல் மன்னிக்கவும் மின்னழுத்த அளவு நிச்சயிக்கப்பட்டது எனவே அந்த நெடுவரிசை வெக்டரில் இந்தப் பக்கம் அந்த ∆V3 ஒருபோதும் வராது ஏனெனில் V3 ஆக ∆V3 நிலையான அளவு உள்ளது எனவே ∆V3 என்பது ஏன் ஆனால் V2 இருக்கும் ∆V2 இருக்கும் ஏனெனில் பஸ் 2 ஒரு PQ பஸ் சரியா அதனால்தான் ∆2 ∆δ3 ∆V2 இந்த 3 மாறிகள் உள்ளன அதனால்தான் இந்த ஒரு J1 J2 இது முதல் dp2dV2 ஆக இருக்கும் இரண்டாவது வழக்குகள் இது dp3dV2 ஆகவும் மூன்றாவது வழக்கு இது dQ2d2 dQ2d3 ஆகவும் இருக்கும் இது dQ2dV2 சரியா மற்றும் இது V2 ஆகும் எனவே பஸ் 3 ஒரு PV பஸ் மற்றும் V3 மின்னழுத்த அளவு நிலையானது என்பதால் ∆V3 இருக்காது எனவே உங்கள் பஸ் 3 மின்னழுத்த அளவு குறித்து மீண்டும் எந்த கேள்வியும் இல்லை எனவே ∆V3 மறு செய்கை எண்ணிக்கைக்காக கொடுக்கப்பட்ட p இருக்கக்கூடாது PV பஸ்ற்கான ஜேக்கபியன் மேட்ரிக்ஸ் ஐ எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே கேள்வி என்னவென்றால் உங்களிடம் n பஸ்கள் இருந்தால் உங்களிடம் n பஸ்கள் இருந்தால் உங்களிடம் பஸ்களின் மொத்த எண்ணிக்கை n என்று ஒரு சூத்திரம் கொடுக்கப்பட்டது மேலும் ஒரு பஸ் ஸ்லாக் பஸ் மற்றும் உங்களிடம் m எண் PV பஸ் இருந்தால் J1 n 1 ஆக இருக்கும் எனவே இந்த உதாரணத்திற்கு n 3 ஏனெனில் 3 பஸ் பிரச்சனை இது 3 பஸ் பிரச்சனைகள் எனவே n 3 அதாவது இந்த ஜேக்கோ J1 2 இன்டு 2 மேட்ரிக்ஸ் ஆக இருக்கும் உங்கள் J4 இது உங்கள் J4 J4 என்பது dQ2dV2 ஒற்றை உறுப்பு மட்டுமே மற்றும் உங்களிடம் m 1 உள்ளது ஒரு PV பஸ் உள்ளது எனவே J4 அது n m ஆக இருக்கும் இது சிறிய உதாரணம் n m 1 எனவே இது உங்களின் n 3 ஆக இருக்கும் ஒரே ஒரு PV பஸ் மட்டுமே பின்னர் மைனஸ் 1 இன்டு 3 மைனஸ் 1 மைனஸ் 1 என்பது 1 இன்டு 1 ஆக இருக்கும் எனவே J4 1 இன்டு 1 ஒற்றை உறுப்பு ஆகும் எனவே நீங்கள் சரியாகப் புரிந்துகொள்வதற்காக எனவே நீங்கள் இதை J1 J2 என்று அழைக்கும் இந்த விஷயம் J2 என்பது n இன்டு 1 என்பது இல்லை எனவே இங்கேயும் அது அப்படியல்ல அது ஒரு 2 இன்டு 1 அது 1 இன்டு 2 ஆகும் ஆனால் எப்படியிருந்தாலும் எங்கள் மறுசெயல்முறைக்கு நாம் இதை என்ன செய்வோம் இந்த J2 மற்றும் J3 ஆகியவற்றை நாம் கைவிடுவது கருத்தில் கொள்ளாது அதை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் எனவே நாம் அதை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் அது என்னவாகும் ∆P2 ∆P3 dP2d2 dP2d3 dP3d2 dP3d3 ∆2 ∆3 இந்த துண்டிக்கப்பட்ட லோட் ஃப்ளோ கேஸ் இது ∆P2 ∆P3 P இது J1 மேட்ரிக்ஸ் ∆P2 ∆δ இந்த p நான் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கவில்லை இது மீண்டும் மீண்டும் புரிகிறது மற்றும் ∆P3 ∆2 ∆P3 ∆3 டெல்டா டெல்டா டெல்டா இந்த சமன்பாடு 1 நான் சரியாக எடுத்துக்கொண்டேன் மற்றும் J1 இது 1 என்பது இங்கே எழுதப்பட்டுள்ளது இங்கேயும் எழுதப்பட்டுள்ளது சரி பார்க்கவும் மற்றும் ∆Q2 J4 உண்மையில் இது நான் உங்களுக்குக் காட்டிய ஒற்றை உறுப்பு எனவே இது ∆Q2மீது ∆V2 இன்டு ∆V2 ஆகும் ஏனென்றால் இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த சமன்பாட்டிலிருந்து J4 இந்த சமன்பாட்டிற்குள் உள்ளது எனவே டெல்டா இது கைவிடப்பட்டது இது இந்த ஒரு J3 மற்றும் J4 மற்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து கைவிடப்பட்டது எனவே ∆Q2 ஆனது ∆Q2 ∆V2 இன்டு ∆V2 ஆக இருக்கும் அதாவது ∆Q2 இது ∆Q2 மீது ∆V2 இன்டு ∆V2 க்கு சமம் p மறு செய்கை எண்ணிக்கை மீண்டும் சொல்ல தேவையில்லை என்று நான் சொன்னேன் சரியா எனவே J4 உண்மையில் 1 இன்டு 1 மேட்ரிக்ஸ்க்கு சமம் இது J1 மற்றும் இது J4 எனவே 1 இன்டு 1 மேட்ரிக்ஸ் ∆Q2∆Q2∆V2∆V2 எனவே இப்போது அந்த P2 வெளிப்பாடு dP2d2 வெளிப்பாடு முன்பு நாம் 3 பஸ் பிரச்சனைக்கு கொடுத்துள்ளோம் எனவே வெளிப்பாடு மாறாமல் அப்படியே இருக்கும் அதனால் எந்த மாற்றமும் இருக்காது ஏனென்றால் அதுவும் 3 பஸ் பிரச்சனை இதுவும் 3 பஸ் பிரச்சனை அதனால் எந்த மாற்றமும் இல்லை dP3d2 V3V2Y32sin 32 32 dP3d3V3V1Y31sin 31 31 V3V2Y32sin 32 32 மற்றும் dP2d3 அதே விஷயம் சரியா எனவே அதே போல் உங்கள் dP2d2 சரியா அதே விஷயம் மற்றும் dP2d3 அது அதே விஷயம் சரியா எனவே அதேபோன்று Q2 வெளிப்பாடும் கொடுக்கப்பட்டது எனவே dQ2dV2 இதுவும் அதே வெளிப்பாடுதான் எனவே இதனுடன் அனைத்து அளவுருக்களும் Y மேட்ரிக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன தொடக்க மதிப்புகள் அந்த வெளிப்பாட்டிற்கு மாற்றாக வழங்கப்படுகின்றன எனவே நீங்கள் dP2d2 ஐப் பெறுவீர்கள் நீங்கள் தோராயமாக 26 ஐப் பெறுவீர்கள் நீங்கள் மாற்றியமைத்தால் நீங்கள் சரியானதை மாற்றுவீர்கள் இதேபோல் dP2d3 ஐ மாற்றினால் உங்களுக்கு 16 கிடைக்கும் எனவே நீங்கள் இதை பெறுவீர்கள் சரியாக இதேபோல் dP3d2 இதையெல்லாம் போட்டால் அது 16 ஆகவும் dP3d3 ஆகவும் மாறும் அந்த மதிப்புகள் அனைத்தையும் மாற்றினால் அது 31 ஆக இருக்கும் எனவே அனைத்தையும் மாற்றவும் பிறகு ஜேக்கபியன் மேட்ரிக்ஸ் முதலில் 26 16 16 31 கிடைக்கும் அது 2 இன்டு 2 மேட்ரிக்ஸ் மற்றும் இந்த மதிப்பு மாறாது அடுத்த மறு செய்கை இது நிலையானது எடுக்கும் இதேபோல் dQ2dV2 என்பது J4 என்பது ஒரே ஒரு தனிமத்திற்கு மட்டுமே இந்த எல்லா மதிப்புகளையும் வைத்து அனைத்து மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு 26 கிடைக்கும் எனவே J4 என்பது வெறுமனே 26 க்கு சமம் அது 1 இன்டு 1 மேட்ரிக்ஸ் ஒற்றை உறுப்பு ஆனால் நான் அதை 1 இன்டு 1 என்று எழுதுகிறேன் இதற்குப் பிறகு உங்கள் P2 திட்டமிடப்பட்ட மதிப்புகள் உங்கள் Pg2 PL2 ஆகும் எனவே பஸ் 2 இல் உங்கள் சுமை இல்லை 5 சரியா விளக்கப்படம் எங்கு சென்றது என்று பார்க்கிறேன் ஆனால் நான் வரைபடத்தை உங்களுக்குச் சரியாகக் காட்டியுள்ளேன் நீங்கள் அதைப் பெற்றீர்கள் என்று நினைக்கிறேன் இங்கே Pg2 இல் தலைமுறை சுமை இங்கே காட்டப்படவில்லை சரியான சுமை இங்கே கொடுக்கப்படவில்லை எனவே அதாவது PL2 QL2 இரண்டும் 0 சரியா எனவே Pg2 PL20 எனவே 0 5 அதேபோன்று Q2 என்று திட்டமிடும் சக்தி Qg2 QL2 எனவே 1 0 அதாவது 1 யூனிட் இதேபோல் P3 அட்டவணை Pg3 PL3 ஆகும் எனவே பஸ் 3 இல் இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் உங்கள் Pg3 இல்லை Pg3 உருவாக்கம் இல்லை Pg3 இல்லை எனவே இது 0 எனவே இது 0 1 5 ஆகும் எனவே ஒரு யூனிட்டுக்கு 1 இப்போது இங்கே 3 பஸ் பிரச்சனை எனவே இந்த P2 வெளிப்பாட்டையும் நாங்கள் காட்டியுள்ளோம் ஆனால் இங்கே PPP pi க்கு அந்த சமன்பாடு 50 மற்றும் 51 ஐப் பயன்படுத்தி P2 வெளிப்பாட்டிற்கு வழங்கியுள்ளேன் எனவே i 2 எனவே இது P2 வெளிப்பாடு என்பது நீங்கள் பெற்றுள்ள அனைத்து மதிப்புகளுக்கும் பதிலாக P2 கணக்கிடப்பட்டால் தோராயமாக 0 ஆக இருக்கும் எனவே அனைத்து நடவடிக்கைகளும் காட்டப்பட்டுள்ளன எனவே இப்போது நீங்கள் மாற்றாக இருந்தால் எல்லாம் உங்களுக்கு எளிதாக இருக்கும் நீங்கள் மாற்றினால் அது தோராயமாக 0 க்கு சமமாக இருக்கும் இதேபோல் P3 P3 க்கு முன்பு போலவே அனைத்து மதிப்புகளையும் வைத்து அனைத்து மதிப்புகளும் இப்போது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அவ்வாறு செய்தால் P3 கணக்கிடப்பட்டதைக் காணலாம் மேலும் தோராயமாக 0 க்கு சமமாக மாறும் இதேபோல் Q2 என்னவாக இருந்தாலும் நீங்கள் Q2 வெளிப்பாட்டைப் போட்டால் அனைத்து மதிப்புகளும் முன்பு கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இங்கே அதே சமன்பாடு மற்றும் விரிவாக்கம் சரியானதா என்பதை சமன்பாட்டைப் பயன்படுத்தி அதைச் செய்தது எனவே i 2 க்கு மற்றும் அனைத்து மதிப்புகளையும் வைத்து Q2 கணக்கிடப்பட்டதும் ஆரம்பத்தில் தோராயமாக 0 ஆக மாறும் எனவே இந்த கணக்கிடப்பட்ட மதிப்புகளில் கணக்கிடப்பட்ட அனைத்து P2 Q2 P2 P3 மற்றும் Q3 ஆரம்பத்தில் அனைத்தும் 0 ஆக இருக்கும் எனவே ஒரே விஷயம் என்னவென்றால் இந்தத் தரவுகள் அனைத்தும் எல்லாக் கணக்கீடுகளையும் சேர்த்துள்ளன நான் இந்தக் கணக்கீடுகள் அனைத்தையும் செய்துள்ளேன் என்று நம்புகிறேன் ஆனால் நாம் அனைவரும் மனிதர்கள் எனவே நீங்கள் எதிர்கொள்ளும் கால்குலேட்டரை நாங்கள் அறிவோம் எனவே என் தரப்பிலும் தவறு கணக்கீடு தவறு நடக்க வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் ஏதேனும் பிழை அல்லது ஏதேனும் ஒன்றைக் கண்டால் நான் என்னைச் சரிசெய்துகொள்ளும் வகையில் நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் மேலும் ஏதேனும் பிழை அல்லது ஏதேனும் தவறுகள் அல்லது ஏதேனும் கண்டறிந்தால் எப்போதும் அது பாராட்டப்படும் எனவே நான் என்னை சரியாக திருத்திக்கொள்ள முடியும் எனவே இது ஒரு பெரிய கணிதம் மற்றும் பல கணக்கீடுகள் இந்த பாடத்திட்டத்தில் இருப்பதால் இது கணிதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நான் எந்த இடத்திலும் ஏதேனும் கணக்கீடு பிழை செய்தால் எனவே தயவு செய்து இதை எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நான் சரிசெய்ய முடியும் ∆P2P2sheduled P2 calculated ∆P3P3sheduled P3 calculated ∆Q2Q2sheduled Q2 calculated எனவே ∆p2P2sheduled P2 கணக்கிடப்பட்டது எனவே இது 0 5 மைனஸ் இது 0 5 படி உங்கள் அல்காரிதத்தின் ஓட்டத்தை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள முடியும் மற்றும் ∆p3 என்பது P3 அட்டவணை கழித்தல் p3 ஆக கணக்கிடப்படும் எனவே நீங்கள் கணக்கிடப்பட்ட அனைத்து மதிப்புகளும் 0 ஐப் பெற்றுள்ளதால் அவை ஒரே மாதிரியாக 1 5 ஆக இருக்கும் அதே போல் ∆Q3Q2 அட்டவணையில் இருந்து Q3கணக்கிடப்பட்டது எனவே சமன்பாட்டிலிருந்து இந்த ஒரு 1 ∆2 ∆3 இது ஆரம்ப மதிப்புகள் இது J1 மேட்ரிக்ஸ் ஆகும் இவை ஏற்கனவே பஸ்ஸில் கணக்கிடப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் 1 எல்லா இடங்களிலும் வைத்துள்ளேன் எனவே இதை உங்கள் ∆P2 அதாவது 0 5 மற்றும் ∆P3 1 50 கவனிக்க வேண்டாம் பின்னர் ∆2 0 015 ரேடியன் அதாவது 0 86 டிகிரி டிகிரியாக மாறுகிறது மற்றும் ∆3 என்பது 3 2 டிகிரிக்கு சமமான 0 056 ரேடியன்டாக இருக்கும் இது உங்கள் ∆2 ∆3 மற்றும் டெல்டா உங்கள் சமன்பாடு 2 இலிருந்து ∆V2 சரியா ∆V2 இது ∆Q2dQ2dV2 ஆகும் எனவே எந்த மெட்ரிக் தலைகீழ் திரும்பும் எனவே dQ2dV2 என்பது 26 என்பது நீங்கள் பார்த்ததைக் கணக்கிட்டுள்ளோம் ∆Q2 என்பது 1 எனவே 26 இல் ஒன்று 0 0384 ஆகும் எனவே இந்த மதிப்பை ∆2 புதுப்பிக்கவும் இது 2∆2 இல் உள்ள முதல் மறு செய்கையாகும் அதாவது 0 86 டிகிரி சரியா மேலும் இதேபோல் 33∆3 அதாவது 0 3 2 டிகிரி சரியா எனவே V2அளவு ஒன்று V2 மின்னழுத்தம் ஒன்றுக்கு சமம் அதாவது PQ பஸ் 2 என்பது PQ பஸ் பிளஸ் ∆V2 ஆகும் எனவே 1 0 0 0 0384 இது எங்கள் முதல் மறு செய்கைக்கு பிறகு V2 1 0384 மற்றும் 2 என்பது 0 86 டிகிரி மற்றும் 3 என்பது 3 2 டிகிரி இது முதல் மறு செய்கை ஆகும் அடுத்த வினாடி மறு செய்கை p 1 ஐக் கணக்கிடும்போது P2 ஐக் கணக்கிடுங்கள் நீங்கள் வைத்து பின்னர் இரண்டாவது மறு செய்கைக்கு P2 கணக்கைக் கணக்கிடுங்கள் இந்த முறை P2 கணக்கிடப்பட்டால் உங்களுக்கு 1 049 கிடைக்கும் இதேபோல் P3 கணக்கிட்டால் உங்களுக்கு 1 78 கிடைக்கும் நேரடியாக நான் மதிப்பை எழுதுகிறேன் ஏனெனில் இது உங்களுக்கு இப்போது தெரியும் மற்றும் Q2 கணக்கிட்டால் 0 79 சரியாகக் கிடைக்கும் எனவே ∆P2 நீங்கள் 0 5 1 0 என்று கணக்கிடினால் சரியாகக் கணக்கிடப்பட்டால் 0 549 கிடைக்கும் இதேபோல் ∆P3 க்கு 0 28 கிடைக்கும் மற்றும் ∆Q2 க்கு 0 எனவே இவற்றைக் கொண்டு நீங்கள் எதை அழைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இரண்டாவது மறு செய்கையில் பெறுவீர்கள் முதலில் நீங்கள் ∆2 ∆3 இந்த மேட்ரிக்ஸைத் தக்கவைத்துக்கொள்வீர்கள் அது தலைகீழ் 0 549 மற்றும் இந்த 0 2 0 28 நாம் தான் கணக்கிட்டுள்ளோம் எனவே நீங்கள் ∆2என்பது 1 3 டிகிரி மற்றும் ∆3 என்பது 0 15 டிகிரி மற்றும் ∆V2 நீங்கள் 0 2126 பெறுவீர்கள் எனவே 0 008 நீங்கள் புதுப்பிக்கலாம் எனவே ∆2 என்பது 2 ∆2 0 86 01 3 ஆக 2 16 டிகிரி 3 முதல் 3 ∆3 ஆக இருக்கும் 3 15 எனவே 3 35 டிகிரி மற்றும் V2 என்பது V2∆V2ஆகும் எனவே 1 0384 0 எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இது V2 முடிவு என்பது 1 0464 2 2 16 3 3 35 ஆகும் எனவே நாங்கள் P2 ஐக் கணக்கிடும் போது உங்கள் P2 P3 மற்றும் உங்கள் Q2 மற்றும் அதன் வழித்தோன்றல் உங்கள் PV பஸ் 3 பஸ் மின்னழுத்த அளவு எப்போதும் 1 ஆக இருக்கும் நன்றி மீண்டும் வருவேன்